முந்தைய வகுப்பில் நாம் இரண்டாவது உதாரணத்தை தீர்த்தோம் இந்த அணி இங்கே காட்டப்பட்டுள்ளது முதல் குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸைப் பெற குறைந்தபட்ச வரிசையை கழித்தோம் பின்னர் இரண்டாவது குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸைப் பெற நெடுவரிசை குறைந்தபட்சத்தைக் கழித்தோம் இப்போது குறைக்கப்பட்ட இரண்டாவது அணி ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் குறைந்தது ஒரு 0 ஐக் கொண்டிருக்கும் மேலும் அதில் ஒதுக்கீடுகள் செய்கிறோம் எனவே நாம் முதல் வரிசையில் தொடங்கினோம் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே ஒரு ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது பின்னர் நாம் 2 வது வரிசையில் சென்றோம் அதில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே ஒரு ஒதுக்கீடு நியமனம் செய்யப்பட்டு இது கடக்கப்படுகிறது 3 வது வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே தொடங்குவதற்கு நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை 4 வது வரிசையில் ஒதுக்கக்கூடிய 0 இல்லை எனவே நாம் 1 வது நெடுவரிசைக்குச் சென்றோம் பின்னர் நாம் அங்கு ஒரு ஒதுக்கீட்டை செய்தோம் இப்போது இது ஒரு எக்ஸ் ஐ நீக்குகிறது அல்லது வைக்கிறது இது இங்கே கிடைத்துள்ளது இப்போது இந்த கட்டத்தில் நாம் மேலும் ஒதுக்கீடுகளைச் செய்ய முடியாது என்று சொன்னோம் ஏனென்றால் 0 கள் அனைத்தும் ஒதுக்கப்பட்டுள்ளன அல்லது கடக்கப்பட்டுள்ளன அதாவது அவை ஒதுக்கீட்டிற்கு பொருந்தாது ஆனால் எதிர்பார்த்த 4 க்கு எதிராக 3 ஒதுக்கீடுகள் மட்டுமே உள்ளன அதனால் நாம் ஒதுக்கப்படாத வரிசையைத் தேர்வு செய்கிறோம் இது முதல் டிக் மற்றும் ஏற்கனவே 0 வரிசையில் ஒரு வரிசையில் 0 இருந்தால் அதனுடன் தொடர்புடைய நெடுவரிசையைத் தேர்வுசெய்க எனவே இங்கே 0 உள்ளது எனவே தொடர்புடைய நெடுவரிசையை டிக் செய்து இதைப் பெறுகிறோம் இப்போது ஏற்கனவே தேர்வுசெய்யப்பட்ட ஒரு நெடுவரிசை இருந்தால் அதற்கு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் அதனுடன் தொடர்புடைய வரிசையைத் டிக் செய்யவும் எனவே இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே நாம் இங்கே ஒரு டிக் செய்வோம் எனவே இந்த டிக் கிடைக்கும் இப்போது விதி உள்ளது அதாவது ஏற்கனவே ஒரு வரிசை இருந்தால் அது 0 இருந்தால் நெடுவரிசையைத் டிக் செய்ய வேண்டும் எனவே இந்த வரிசையில் 0 உள்ளது ஆனால் நெடுவரிசை ஏற்கனவே தேர்வுசெய்யப்பட்டுள்ளது இந்த வரிசையில் ஒரு டிக் மற்றும் 0 உள்ளது நெடுவரிசை ஏற்கனவே டிக் செய்யப்பட்டுள்ளது ஒரு நெடுவரிசை ஏற்கனவே தேர்வுசெய்யப்பட்டு அதற்கு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் அதனுடன் தொடர்புடைய வரிசையைத் டிக் செய்யவும் அது ஏற்கனவே முடிந்துவிட்டது எனவே இனி டிக்கிங் சாத்தியமில்லை இப்போது தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் டிக் செய்யப்பட்ட நெடுவரிசைகள் வழியாக வரிகளை வரையவும் இதுதான் நாம் இங்கு செய்தோம் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் வழியாக ஒரு கோடுகளை வரையவும் இந்த வரிசை மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் வழியாக ஒரு கோடுகளை வரையவும் இந்த இரண்டு தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் இங்கே ஒரு தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசை உள்ளது எனவே தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் மூலம் கோடுகளை வரையவும் இப்போது இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தன நாம் மூன்று வரிகளை வரைந்தோம் மூன்று ஒதுக்கீடுகள் இருந்தன எனவே நாம் வரையும் வரிகளின் எண்ணிக்கைக்கும் ஒதுக்கீடுகள் இடையே ஒரு உறவு உள்ளது அது மட்டுமல்லாமல் அனைத்து 0 களும் ஒரு வரி அல்லது இரண்டு வரிகளால் மூடப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் அனைத்து 0 களும் ஒரு வரியால் மூடப்பட்டிருக்கும் இந்த மேட்ரிக்ஸைப் பொறுத்தவரை எல்லா 0 களையும் மறைக்க குறைந்தபட்சம் மூன்று கோடுகள் தேவை என்பதையும் நாம் காட்டலாம் எனவே இந்த டிக்கிங் மற்றும் வரி வரைதல் என்பது அனைத்து 0 களையும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான வரிகளுடன் மறைக்க முயற்சிக்கும் ஒரு வழிமுறையாகும் எனவே மூன்று 0 கள் இருந்தால் அதை நாம் மூன்று வரிகளுடன் செய்ய முடியும் அல்லது மாறி மாறி மூன்று வரிகளைப் பெற்றால் அதிகபட்சம் மூன்று ஒதுக்கீடுகள் சாத்தியமாகும் எனவே நாம் இதை செய்துள்ளோம் இப்போது இதைப் பார்க்கிறோம் இப்போது அனைத்து 0 களும் ஒரு வரி அல்லது இரண்டு வரிகளால் மூடப்பட்டுள்ளன எனவே எந்த வரியும் கடந்து செல்லாத ஒவ்வொரு நிலைக்கும் இப்போது கண்டிப்பான நேர்மறை எண் இருக்கும் உதாரணமாக 2 1 1 2 2 3 ஏனென்றால் 0 களில் ஏற்கனவே ஒரு வரி அல்லது இரண்டு கோடுகள் உள்ளன இப்போது எண்களின் குறைந்தபட்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அங்கு எந்த வரியும் கடந்து செல்லாது அதாவது இந்த 2 1 1 3 2 2 இன் குறைந்தபட்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆகவே குறைந்தபட்சம் 1 ஆகும் இது இரண்டு இடங்களில் நடக்கிறது மற்றும் குறைந்தபட்சம் நேர்மறை எண்ணாக இருக்க வேண்டும் ஏனென்றால் 0 கள் அனைத்தும் ஒரு வரி அல்லது இரண்டு வரிகளால் மூடப்பட்டிருக்கும் எனவே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எண்ணைக் கொண்டிருப்பீர்கள் இதனால் குறைந்தபட்சம் θ என அழைக்கப்படுகிறது எனவே θ 1 ஆகும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த மேட்ரிக்ஸுக்குச் செல்லுங்கள் இரண்டு கோடுகள் எங்கு சென்றாலும் எடுத்துக்காட்டாக இந்த நிலையில் θ வை சேர்க்கவும் எனவே 2 ஆனது 3 ஆகிறது θ வை சேர்க்கவும் 1 ஆக 2 ஆகிறது அங்கு 1 வரி மட்டுமே கடந்து செல்கிறது இப்போது எதையும் செய்யாதீர்கள் 4 என்பது 4 ஆகவும் 0 என்பது 0 ஆகவும் 2 என்பது 2 ஆகவும் இருக்கும் எங்கிருந்தாலும் எந்த வரியும் கடந்து செல்லவில்லை θ ஐக் கழிக்கவும் எனவே இந்த 2 என்பது 1 ஆகவும் இந்த 1 என்பது 0 ஆகவும் இந்த 1 என்பது 0 ஆகவும் இந்த 3 என்பது 2 ஆகவும் இந்த 2 என்பது 1 ஆகவும் இந்த 2 என்பது 1 ஆகவும் மாறும் எனவே இந்த மாற்றத்தை உருவாக்கி புதிய அணியை உருவாக்கவும் எனவே நான் அந்த மாற்றத்தைக் காட்டுகிறேன் மீண்டும் நான் டிக்குகளை குறைந்தபட்சம் 1 ஐயும் காட்டுகிறேன் எனவே 4 க்கு ஒரே ஒரு வரி மட்டுமே உள்ளது 4 4 ஆக உள்ளது 2 க்கு 2 கோடுகள் உள்ளன 2 2 1 3 ஆகிறது ஏனெனில் θ 1 எனவே 2 3 ஆகிறது 0 0 ஆகவும் 2 2 ஆகவும் உள்ளது இந்த 2 என்பது 1 ஆகிறது ஏனென்றால் எந்த வரியும் கடந்து செல்லவில்லை 0 என்பது 0 ஆகவும் 1 என்பது 0 ஆகவும் இந்த மூன்றாவது 0 என்பது 0 ஆகவும் 1 என்பது 2 ஆகவும் 2 2 ஆகவும் 0 0 ஆகவும் 3 என்பது 2 ஆகவும் 0 0 ஆகவும் 2 என்பது 1 ஆகவும் 2 என்பது 1 ஆகவும் உள்ளது இப்போது இது நம்மிடம் உள்ள ஒரு புதிய அணி முந்தைய மேட்ரிக்ஸிலிருந்து கிடைத்தது இப்போது இந்த மேட்ரிக்ஸிற்கான தீர்வும் இந்த மேட்ரிக்ஸிற்கான தீர்வும் ஒன்றே என்று நான் சொல்லப்போகிறேன் இந்த நேரத்தில் உள்ளுணர்வாக அதைப் பெறுவது கொஞ்சம் கடினமாகிவிடும் இந்த மேட்ரிக்ஸிற்கான தீர்வும் அசல் மேட்ரிக்ஸும் ஒன்றே என்று நாம் சொன்னபோது ஒரு மாறிலியைச் சேர்த்தால் அல்லது கழித்தால் குறிப்பாக கழித்தால் அல்லது சில நேரங்களில் ஒரு மாறிலியைச் சேர்த்தால் தீர்வு மாறாது என்று நாம் ஒரு அனுமானம் செய்தோம் இங்கே நாம் தொடர்ந்து ஒரே மாறிலியைச் சேர்க்கவோ அல்லது கழிக்கவோ இல்லை சில இடங்களை ஒரு வரிசையில் சேர்க்கிறோம் சில இடங்களை நாம் அப்படியே வைத்திருக்கிறோம் நாம் வேறு சில வரிசையை எடுத்தால் சில இடங்களை நாம் கழிக்கிறோம் சில இடங்களை நாம் அப்படியே வைத்திருக்கிறோம் நீங்கள் ஒரு நெடுவரிசையை எடுத்துக் கொண்டால் நான் கழிப்பேன் அல்லது நான் அதை அப்படியே வைத்திருக்கிறேன் அல்லது நான் சேர்க்கிறேன் நான் அதை வைத்திருக்கிறேன் அதே எனவே ஒரு வரிசையில் அல்லது சில இடங்களில் ஒரு நெடுவரிசைக்குள் நான் சேர்க்கிறேன் சில இடங்களை நான் கழிக்கிறேன் ஆனாலும் நான் அந்த அனுமானத்தை உருவாக்கப் போகிறேன் பின்னர் அந்த அனுமானம் ஏன் உண்மை என்பதைக் காண்பிக்கப் போகிறேன் இதை நான் தீர்க்கிறேனா புதிய அணி என்றாலும் அதே தீர்வைப் பெறுவேன் எனவே நான் புதிய மேட்ரிக்ஸுடன் ஒதுக்கீடுகளைச் செய்யத் தொடங்குகிறேன் எனவே நான் முதல் வரிசையைப் பார்க்கிறேன் முதல் வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே நான் ஒரு ஒதுக்கீட்டை செய்கிறேன் நான் ஒரு ஒதுக்கீட்டை செய்யும்போது இந்த 0 போகும் எனவே இந்த எக்ஸ் வருவதால் அது காட்டப்படுகிறது இப்போது 2 வது வரிசையில் 2 ஒதுக்கீடுகள் உள்ளன எனவே நான் இப்போது ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை 3 வது வரிசையில் மீண்டும் 2 ஒதுக்கீடுகள் உள்ளன எனவே நான் இப்போது ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை 4 வது வரிசையில் 1 ஒதுக்கீடு மட்டுமே உள்ளது எனவே நான் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்கிறேன் நான் மீண்டும் இரண்டு ஒதுக்கீடுகளையும் காட்டப் போகிறேன் இது எங்கள் முதல் ஒதுக்கீடாகும் இது எங்கள் இரண்டாவது ஒதுக்கீடாகும் நாம் இந்த ஒதுக்கீட்டை செய்யும்போது இதுவும் போகும் எனவே இங்கு வரும் மற்றொரு எக்ஸ் மூலம் இது காண்பிக்கப்படுகிறது இப்போது நான் நெடுவரிசை வாரியாகப் பார்க்கிறேன் 1 வது நெடுவரிசையில் ஒரு 0 உள்ளது எனவே நான் ஒரு ஒதுக்கீட்டை செய்ய முடியும் எனவே மீண்டும் நான் அந்த ஒதுக்கீடுகளை பெட்டிகளில் வைக்கப் போகிறேன் அந்த வேலையை வைக்க விரும்புகிறேன் இது எங்கள் முதல் வேலையாக இருந்தது இது எங்கள் இரண்டாவது ஒதுக்கீடாகும் இப்போது நெடுவரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே ஒரு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் பின்னர் இந்த எக்ஸ் வருவதால் காட்டப்படும் இதைக் கடக்கவும் இப்போது இரண்டாவது நெடுவரிசை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 3 வது நெடுவரிசை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 4 வது நெடுவரிசை நான் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்ய முடியும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இப்போது அது நீல நிறத்தை மட்டுமே காட்டுகிறது எனவே இது எங்கள் முதல் வேலையாக இருந்தது என்பதைக் காட்ட பெட்டியில் வைக்கிறேன் இது எங்கள் இரண்டாவது ஒதுக்கீடு இது எங்கள் மூன்றாவது ஒதுக்கீடு மற்றும் இது எங்கள் 4 வது ஒதுக்கீடு ஏனெனில் இந்த நெடுவரிசை அல்லது இந்த வரிசையில் ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது எனவே இப்போது எங்களுக்கு 4 ஒதுக்கீடுகள் கிடைத்துள்ளன எனவே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்துள்ளது எனவே இந்த பக்கத்தில் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள 4 ஒதுக்கீடுகள் இவை மற்றும் அதனுடன் தொடர்புடையவை இவை முன்னிலைப்படுத்த மட்டுமே இவை 1 2 3 மற்றும் 4 ஒதுக்கீடுகள் தொடர்புடைய செலவுகள் 4 9 13 9 22 6 28 எனவே சிறந்த தீர்வைப் பெறுவதற்காக இந்த ஒதுக்கீட்டு சிக்கலை இப்போது தீர்த்துள்ளோம் எனவே இப்போது வழிமுறை என்ன வழிமுறை மேட்ரிக்ஸுடன் தொடங்குகிறது முதலில் மேட்ரிக்ஸில் அனைத்து செலவுகளும் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் வரிசையின் குறைந்தபட்சத்தை கழிக்கவும் ஒவ்வொரு நெடுவரிசையிலிருந்தும் நெடுவரிசையை குறைந்தபட்சமாகக் கழிக்கவும் ஒதுக்கீடுகளைச் செய்யவும் நீங்கள் ஒதுக்கீடுகளைச் செய்யும்போது ஒரு வரிசையில் 1 ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே இருந்தால் அல்லது ஒரு நெடுவரிசையில் 1 ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே இருந்தால் நீங்கள் ஒதுக்கீட்டை செய்வீர்கள் இது 1 க்கு மேல் ஒதுக்கக்கூடிய 0 ஐக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒதுக்கீட்டை செய்ய மாட்டீர்கள் அனைத்து 0 களும் ஒதுக்கப்படும் அல்லது கடக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து ஒதுக்கீடுகளைச் செய்வீர்கள் இந்த வழக்கில் 4 இல் உங்களுக்கு n ஒதுக்கீடுகள் இருந்தால் நீங்கள் தீர்வை அடைந்துவிட்டீர்கள் அப்படி இல்லையென்றால் குறைந்தது 1 வரிசையாவது ஒதுக்கப்படாமல் இருக்கும் எனவே டிக்கிங் செய்ய தொடரவும் ஒதுக்கப்படாத வரிசையை டிக் செய்யவும் 0 இருந்தால் அந்த நெடுவரிசையை டிக் செய்யவும் தேர்வுசெய்யப்பட்ட நெடுவரிசைக்கு ஒரு ஒதுக்கீடு இருந்தால் திரும்பிச் சென்று அந்த வரிசையைத் டிக் செய்யவும் அதை மீண்டும் செய்யவும் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் வழியாக வரிகளை வரையவும் அனைத்து 0 களும் வரிகளால் மூடப்படும் இப்போது அந்த எண்களைப் பாருங்கள் அவை ஒரு வரியால் மூடப்படவில்லை அந்த எண்கள் அனைத்தும் பாசிட்டிவ் எண்களாக இருக்கும் அவற்றில் குறைந்தபட்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த குறைந்தபட்சத்தை இரண்டு வரிகளைக் கொண்ட நிலைகளில் சேர்க்கவும் இந்த குறைந்தபட்சத்தை எந்த வரியும் இல்லாத நிலைகளிலிருந்து கழிக்கவும் மீதமுள்ளவற்றை ஒரே மாதிரியாக வைத்திருங்கள் அதாவது ஒரு வரியைக் கடந்து செல்லும் எண்கள் அவை அப்படியே இருக்கின்றன குறைக்கப்பட்ட அணி கிடைக்கும் நீங்கள் 4 ஒதுக்கீடுகள் அல்லது n ஒதுக்கீடுகள் பெறும் வரை ஒதுக்கீடுகளைத் தொடங்கவும் தேவைப்பட்டால் டிக்கிங் மற்றும் வரி வரைதல் நடைமுறையைச் செய்ய மீண்டும் திரும்பிச் செல்லவும் எனவே இங்கே ஒரு மறு செய்கை ஒரு டிக்கிங் மற்றும் வரி வரைதல் எங்களுக்கு தீர்வு கிடைத்தது சில சூழ்நிலைகள் இருக்கும் அங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை செய்யப்பட வேண்டும் எனவே வழிமுறையை முழுமையாகப் புரிந்துகொள்ள இரண்டு சிக்கல்களை இப்போது தீர்த்துள்ளோம் இப்போது ஒரு 3 வது உதாரணத்தைப் பார்ப்போம் அங்கு சில விஷயங்களை முயற்சித்துப் புரிந்துகொள்கிறோம் இப்போது நாம் ஒரு 3 வது எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது இந்த மூன்றாவது எடுத்துக்காட்டு மீண்டும் 4 x 4 ஒதுக்கீட்டு சிக்கலைக் கொண்டுள்ளது வரிசையின் குறைந்தபட்ச கழித்தல் 4 5 9 மற்றும் 6 ஐ நாம் செய்கிறோம் முதல் 3 நெடுவரிசைகளில் 0 கள் இருப்பதையும் நாம் காண்கிறோம் ஆனால் 4 வது நெடுவரிசைக்கு 0 இல்லை எனவே இந்த குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸைப் பெற குறைந்தபட்சம் 4 இலிருந்து நெடுவரிசையை கழிக்கவும் எனவே இது எங்கள் குறைக்கப்பட்ட அணி எனவே குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் ஒதுக்கீடுகள் செய்யத் தொடங்குங்கள் இப்போது முதல் வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே ஒரு ஒதுக்கீட்டை செய்ய வேண்டாம் 2 வது வரிசையில் மூன்று 0 கள் உள்ளன எனவே ஒரு ஒதுக்கீட்டை செய்ய வேண்டாம் 3 வது வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே ஒரு ஒதுக்கீட்டை செய்ய வேண்டாம் ஆனால் 4 வது வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் எனவே இது எங்கள் ஒதுக்கீடாகும் ஏனென்றால் நாம் அந்த ஒதுக்கீட்டை செய்துள்ளோம் இப்போது இது செல்கிறது இப்போது 1 வது நெடுவரிசையைப் பாருங்கள் 1 வது நெடுவரிசையில் ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது எனவே ஒதுக்கீட்டை செய்யுங்கள் எனவே 1 வது நெடுவரிசைக்கு இப்போது ஒரு ஒதுக்கீடு உள்ளது இதை ஒரு பெட்டியைப் பயன்படுத்தி இந்தத் தொகுதியைப் பயன்படுத்தி காண்பிப்பேன் இதுவும் போகும் இப்போது திரும்பிச் சென்று பாருங்கள் இரண்டாவது நெடுவரிசை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது 3 வது நெடுவரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன 4 வது நெடுவரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே ஒதுக்க வேண்டாம் திரும்பிச் செல்லுங்கள் முதல் வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன 2 வது வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே வேண்டாம் இப்போது எங்களுக்கு ஒரு சூழ்நிலை உள்ளது அங்கு அனைத்து 0 களும் பெட்டியில் இல்லை அல்லது கடக்கப்படவில்லை பெட்டி என்றால் ஒதுக்கப்பட்டவை குறுக்குவெட்டு என்பது ஒதுக்கீடுக்கு பொருந்தாது ஆனால் இப்போது 0 கள் தொங்கிக்கொண்டிருக்கின்றன எனவே நாம் டிக்கிங் மற்றும் வரி வரைதல் நடைமுறையைத் தொடங்க முடியாது எனவே இது நடக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் எனவே இந்த விஷயம் நம்மிடம் இருந்தால் அதை நாம் ஏதோவொரு வகையில் தீர்க்க வேண்டும் நாம் ஒரு தன்னிச்சையான ஒதுக்கீட்டை செய்கிறோம் நம்மால் தொடர முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் இரண்டு 0 கள் உள்ளன எல்லா 0 களும் இன்னும் ஒதுக்கப்படவில்லை அல்லது கடக்கப்படவில்லை இப்போது ஒரு டை உள்ளது எனவே அதை தன்னிச்சையாக உடைத்து ஒதுக்கீட்டை செய்யுங்கள் இப்போது நாம் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்யப் போகிறோம் என்று சொல்கிறோம் எனவே இது ஒரு தன்னிச்சையான ஒதுக்கீடு நாம் 4 இல் ஏதேனும் ஒன்றை நியமித்திருக்கலாம் எனவே நாம் இந்த ஒதுக்கீட்டை செய்கிறோம் இது தானாகவே செல்கிறது இது போகும் அந்த ஒதுக்கீட்டை செய்வதன் மூலம் இதுவும் போகும் இதுவும் போகும் எனவே இப்போது 2 வது வரிசை அல்லது 4 வது நெடுவரிசையில் ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது மற்றும் அங்கு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் ஒரு ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது மற்றும் அங்கு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் எனவே இப்போது நாம் செய்தது என்னவென்றால் இந்த புள்ளியை எட்டும்போது இரண்டு 0 கள் இருந்தபோது 4 இல் ஏதேனும் ஒன்றைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் தன்னிச்சையாக அந்த டையை உடைத்திருக்கலாம் இதை நாம் தேர்ந்தெடுத்தோம் தானாகவே இதைப் பெற்றோம் இதை நாம் தேர்ந்தெடுத்திருந்தால் மற்றொன்றைப் பெற்றிருப்போம் எனவே இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன அதை உடைப்பதற்கான எந்தவொரு தன்னிச்சையான வழியும் 2 ல் ஒன்றைக் கொடுத்திருக்கும் எனவே நமக்கு மாற்று உகந்த தன்மை உள்ளது எனவே ஒரு வாய்ப்பு 1 3 மற்றும் 2 4 ஆகியவை தீர்வில் உள்ளன ஒரு பகுதி X13 X24 விடையில் உள்ளது மற்றொன்று X14 மற்றும் X23 ஆகியவை தீர்வில் உள்ளன எடுத்துக்காட்டாக முதல் தீர்வு இந்த 2 1 3 மற்றும் 2 4 லில் இருப்பதும் இரண்டாவது தீர்வு 1 4 மற்றும் 2 3 லில் இருப்பதும் ஆகும் எனவே மாற்று உகந்த தன்மை உள்ளன அவை இரண்டும் 27 மதிப்பைக் கொடுக்கும் உதாரணமாக நாம் தொடக்கத் தீர்வுக்குத் திரும்பிச் சென்றால் நாம் இதற்குச் சென்றால் சரியான தீர்வு அடைந்ததை புரிந்து கொள்ளலாம் இந்த ஒதுக்கீடுகளை நாம் செய்யும்போது இது நம் முதல் ஒதுக்கீடாக இருந்தது என்பதை நாம் உணர்கிறோம் இது நம் இரண்டாவது ஒதுக்கீடாக இருந்தது இது போகும் பின்னர் எங்களுக்கு டை நிலைமை இருந்தது எனவே இந்த கலவையை நாம் எடுக்கலாம் மற்ற இரண்டும் போகலாம் அல்லது இந்த கலவையை எடுக்கலாம் எனவே நமது செலவு இந்த 9 மற்றும் இந்த 6 ஆக இருக்கும் இந்த இரண்டு நிலைகளுக்கு ஒத்திருக்கும் அது 4 8 அல்லது அது 5 7 ஆகவே 4 8 12 12 9 21 6 27 மற்றும் 4 8 5 7 எனவே நாம் மாற்று உகந்ததைப் பெறுவோம் அவை அனைத்துமே மதிப்பு 27 ஆக இருக்கும் எனவே அவை அனைத்தும் எங்களுக்கு மாற்று உகந்த தன்மை இரண்டையும் 27 உடன் மதிப்பாகக் கொடுக்கும் அசைன்மென்ட் அல்லது ஒதுக்கீட்டு சிக்கலுக்கு இன்னும் சில அம்சங்கள் உள்ளன உண்மை என்னவென்றால் சம எண்ணிக்கையிலான நபர்களையும் வேலைகளையும் கொண்ட ஒதுக்கீடு நியமன சிக்கல்களைப் பார்த்தோம் இப்போது வரை நாம் எல்லா எடுத்துக்காட்டுகளிலும் 4 x 4 ஐப் பார்த்தோம் மூன்று வேலைகள் மற்றும் மூன்று நபர்கள் கொண்ட சூழ்நிலைகள் இருக்க முடியுமா இப்போது இதன் பொருள் என்னவென்றால் இரண்டு நிறுவனங்களின் சமமற்ற எண்ணிக்கையைக் கொண்ட ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டிருக்க முடியும் ஒரு ஒதுக்கீட்டு சிக்கலாக இருப்பதால் அதை நாம் இன்னும் தீர்க்க முடியுமா அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்